விரிகை மற்றும் ஸ்டோக்ஸின் தேற்றங்களின் பயன்பாடுகளின் எடுத்துக்காட்டுகள் விரிகை தேற்றம் மற்றும் ஸ்டோக்ஸ் தேற்றம் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் இது ஒரு வெக்டர் அளவின் விரிகைவுடன் தொடர்புடையது அல்லது அந்த வெக்டர் அளவின் கன அளவு தொகையீடு மற்றும் மேற்பரப்பு தொகையீடுக்கு தொடர்புடையது ஆகும் ஸ்டோக்ஸ் தேற்றம் ஒரு வெக்டர் அளவின் சுருட்டை தொடர்புபடுத்துகிறது அல்லது அது ஒரு பரப்பளவின் தொகையீடு ஒரு மூடிய வளைவின் மீதான கோடு தொகையீடுடன் தொடர்புடையது ஆகும் இது ஒரு மூடிய கன அளவு அல்லது மூடிய மேற்பரப்பில் உள்ளது ds Stokestheorem v dl இந்த விரிவுரையில் நாம் இரண்டு அல்லது மூன்று உதாரணங்கள் பார்க்க போகிறோம் அதன்மூலம் நீங்கள் இந்த கருத்துக்களை பரிச்சயமாக்கி கொள்ளலாம் எனவே முதலில் விரிகை தேற்றத்தை எடுத்துக்கொள்வோம் நான் கார்ட்டீசியன் ஆயத்தொகுதிகளின் அடிப்படையில் செயல்படுவேன் பின்னர் பிற ஆய அமைப்புகளுக்கான கணக்குகளை உங்களுக்கு தருகிறேன் ஒரு வெக்டர் புலம் A ஐ எடுத்துக்கொள்வோம் இது A x y z என கொடுக்கபட்டுள்ளது இது 2 xx கூட்டல் 2 yy கழித்தல் 3 zz க்கு சமம் A 2xx 2yy 3zz எனவே எந்த கொடுக்கப்பட்ட புள்ளியிலும் இது x y மற்றும் z ஆகிய மூன்று கூறுகளையும் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் காணலாம் இங்கே எங்காவது ஒரு புள்ளியை எடுத்துக்கொள்வோம் இது x மற்றும் y திசையில் ஒரு கூறை கொண்டுள்ளது இது x y திசையில் சமம் ஆகும் மேலும் z திசையில் இதற்கு ஒரு கூறு உள்ளது இது மற்ற மூன்று கூறுகளின் ஒன்றரை மடங்கு ஆகும் எனவே புலம் இருப்பதை நீங்கள் காணலாம் நான் இந்த வெக்டரை இதைப் போன்று உருவாக்குகிறேன் மேலும் நீங்கள் வெகுதூரம் செல்ல செல்ல அது பெரியதாக பெரியதாக போய்க்கொண்டிருக்கும் மேலும் இதை நீங்கள் வெவ்வேறு புள்ளிகளிலும் செய்யலாம் நீங்கள் எதிர்மறையான பக்கத்தில் இருந்தால் அது எதிர்மறையாக இருக்கப் போகிறது z கூறு நேர்மறையாக இருக்கும் எனவே இது ஒரு வகையான விரிகை குவித்தல் அல்லது எதுவாகவும் இருக்கலாம் இப்போது இதற்கு விரிகை தேற்றத்தைப் பயன்படுத்துவோம் எனவே நாம் காட்ட விரும்புவது என்னவென்றால் A புள்ளி ds என்பது A புள்ளி கன அளவு கூறு தொகையீட்டின் விரிகை ஆக இருக்கும் வசதிக்காக அளவு 1 உள்ள பெட்டியைத் தேர்வு செய்யப் போகிறேன் இது ஆதியை மையமாகக் கொண்டது இது ஒரு மையம் எனவே இந்த அளவு கொண்ட பெட்டியை அல்லது L அளவு கொண்ட பெட்டியை எடுத்துக்கொள்வோம் இது ஒரு விஷயமல்ல L அளவு கொண்ட ஒரு கனசதுரம் எனவே முன் மேற்பரப்பு இங்கே இது x திசை இது y திசை இது z திசை இங்குள்ள முன் மேற்பரப்பு ஆதியிலிருந்து L இன் கீழ் 2 தொலைவில் உள்ளது பின்புற மேற்பரப்பு L இன் கீழ் 2 ஆகவும் y திசையில் முன் மேற்பரப்பு L இன் கீழ் 2 ஆகவும் இருக்கும் பின்புற மேற்பரப்பு மைனஸ் L இன் கீழ் 2 ஆக இருக்கும் இதேபோல் z பக்கத்தில் கீழ் மேற்பரப்பு மைனஸ் L இன் கீழ் 2 மற்றும் மேல் மேற்பரப்பு பிளஸ் L இன் கீழ் 2 ஆகும் முதலில் தொகையீடு A புள்ளி ds ஐ கணக்கிடுவோம் இப்போது நாம் விரிகை தேற்றத்தைப் பற்றி விவாதிக்கும்போது ds என்பது கன அளவிலிருந்து வெளியே சுட்டிக்காட்டப்படுவதை நினைவில் கொள்க எனவே கருப்பு நிறத்தால் காட்டப்பட்டிருக்கும் முன் மேற்பரப்பில் ds ஆனது x அலகு வெக்டர் திசையில் இருக்கும் அல்லது பின்புறம் மைனஸ் x திசையில் இருக்கப் போகிறது மேலும் x திசையில் ds ஆனது dy dz x என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் பின்புறம் ஒரு மைனஸ் அடையாளத்துடன் dy dz x ஆக இருக்கும் எனவே இந்த இரண்டு மேற்பரப்புகளுக்கு A புள்ளி ds ஐ கணக்கிடுவோம் A என்பது x திசையில் 2 x கூட்டல் y திசையில் 2 y கழித்தல் z திசையில் 3 z புள்ளி ds தவிர வேறொன்றுமில்லை ds ஆனது dy dz x திசையில் இருக்கும் இது முன் மேற்பரப்பிற்கு x ஆனது L இன் கீழ் 2 கூட்டல் 2 x x கூட்டல் 2 y y கழித்தல் 3 z z dy dz மடங்கு மைனஸ் x x ஆனது மைனஸ் L இன் கீழ் 2 க்கு சமம் இது பின் மேற்பரப்பு ds2xx2yy 3zzdydzx|front surfacexL22xx2yy 3zzdydz|backsurfacex l2 எனவே நீங்கள் புள்ளி பெருக்கல் எடுக்கும்போது இந்த பதங்கள் பங்களிக்கப் போவதில்லை எனவே நான் அவைகளைப் பற்றி கவலைப்படப் போவதில்லை x ஆனது L இன் கீழ் 2 ஆகும் எனவே நீங்கள் பெறப்போவது 2 மடங்கு L இன் கீழ் 2 மடங்கு dy dz இது மேற்பரப்பின் பரப்பளவு கூட்டல் 2 மடங்கு மைனஸ் L இன் கீழ் 2 தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் பின்புற மேற்பரப்பில் x ஆனது மைனஸ் L இன் கீழ் 2 x மற்றும் மைனஸ் x உங்களுக்கு மற்றொரு மைனஸ் அடையாளத்தை அளிக்கிறது தொகையீடு dy dz என்பதும் பரப்பளவே இது முன் மேற்பரப்பின் பரப்பளவு தவிர வேறில்லை இந்த 2 ரத்தாகிறது இந்த 2 ரத்தாகிறது முடிவாக 2 L கனம் என உடனடியாக நீங்கள் காணலாம் எனவே முன் மேற்பரப்பு மற்றும் பின்புற மேற்பரப்பு பரப்பளவு தொகையீடு உங்களுக்கு 2 L கனம் கொடுக்கிறது ds 2 ×L2dydz 2 L2 1dydz 2L3 y திசையில் பார்ப்போம் முன் மற்றும் பின் மேற்பரப்புக்கு நீங்கள் தொகையீடை கொண்டுள்ளீர்கள் A புள்ளி ds y திசைக்கு இது தொகையீடு 2 y dx dz y இல் இது L இன் கீழ் 2 கூட்டல் 2 y dx dz க்கு சமமாக இருக்கும் இப்போது இந்த பிளஸ் மைனஸ் மூலம் மாற்றப் போகிறது ஏனென்றால் அலகு வெக்டர் பெருக்கல் இங்கே பின் மேற்பரப்பில் y மடங்கு மைனஸ் y ஆக இருக்கும் எனவே y சமம் மைனஸ் L இன் கீழ் 2 இது புள்ளி பெருக்கல் எனவே இது உங்களுக்கு இங்கே ஒரு மைனஸ் அடையாளத்தைக் கொடுக்கிறது இது மீண்டும் 2 L கனம் பங்களிக்கும் பின்னர் இறுதியாக z மேற்பரப்புகளுக்கு A புள்ளி ds என்பது மைனஸ் 3 z மேலும் நீங்கள் dx d y ஐப் பெறப்போகிறீர்கள் இது z க்கு L இன் கீழ் 2 ஆகும் z புள்ளி z கழித்தல் 3 z dy இல் z சமம் மைனஸ் L இன் கீழ் 2 z புள்ளி மைனஸ் z ஆக இருக்கும் எனவே இது உங்களுக்கு 3 முறை L இன் கீழ் 2 முறை L வர்க்கம் முறை 2 ஐ வழங்குகிறது இது இங்கே மைனஸ் அடையாளத்துடன் உள்ளது இது மைனஸ் 3 L கனம் தவிர வேறு ஒன்றும் இல்லை z 3×L2L2×2 3L3 எனவே நீங்கள் மூன்று பங்களிப்புகளையும் ஒன்றாக கூட்டினால் உங்களுக்கு 2L கனம் கூட்டல் 2L கனம் கழித்தல் 3L கனம் கிடைக்கும் இது L கனம் ஆகும் இது A புள்ளி ds தொகையீடுக்கு சமம் ds 2L32L3 3L3L3 இப்போது விரிகை தேற்றத்தைப் பயன்படுத்துவோம் அதே பதிலைக் கொடுக்கிறதா என்று பார்ப்போம் விரிகை தேற்றத்தின் படி A புள்ளி ds என்பது A இன் விரிகை கன அளவின் தொகையீடு ஆகும் A ஆனது x திசையில் 2 x கூட்டல் y திசையில் 2 y கழித்தல் z திசையில் 3 z ஆக இருக்கும் A ன் விரிகையானது பகுதி வகைக்கெழு Ax பகுதி வகைக்கெழு x கூட்டல் பகுதி வகைக்கெழு Ay பகுதி வகைக்கெழு y கூட்டல் பகுதி வகைக்கெழு Az பகுதி வகைக்கெழு z மேலும் இது 1 ஆகப்போகிறது இது மாறிலி எனவே இதை நான் வெளியே எடுக்க முடியும் அது dv மட்டுமே dv என்பது கனசதுரத்தின் மீதான தொகையீடு ஆகும் இது L கனம் ஆகும் இது எனக்கு அதே பதிலை அளிக்கிறது A2xx2yy 3zz AdVdVL3 நீங்கள் விரிகை தேற்றத்தின் சக்தியையும் காணலாம் அதேசமயம் A புள்ளி ds கணக்கிடுவதில் நான் ஆறு மேற்பரப்புகளுக்கு தொகையீடு செய்து L கனம் என்ற விடையை பெற்றேன் விரிகை தேற்றத்தில் இந்த பதிலை இரண்டு அல்லது மூன்று வரிகளில் பெற்றேன் எனவே இதுவே நீங்கள் எவ்வாறு இதை உங்கள் வசதிக்காக சிறந்த முறையில் பயன்படுத்தலாம் என்பதாகும் அடுத்து விரிகை தேற்றத்திற்கு மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டு எடுக்கிறேன் அங்கு நான் A ஐ xx கூட்டல் y வர்க்கம் y கூட்டல் x y z க்கு சமமாக எடுக்கப் போகிறேன் மீண்டும் ஆதியை மையமாகக் கொண்ட L பக்கம் கொண்ட ஒரு கனசதுரத்தில் தொகையீடு A புள்ளி ds ஐ கணக்கிட விரும்புகிறேன் விரிகை தேற்றத்தின்படி A புள்ளி ds ஆனது விரிகை A dv தவிர வேறொன்றுமில்லை நீங்கள் உடனடியாக A இன் விரிகை x ஐப் பொருத்து x கூறுகளின் வகைக்கெழு என்பதைக் காணலாம் இது எனக்கு 1 ஐ கொடுக்கிறது கூட்டல் y பொருத்து y கூறுகளின் வகைக்கெழு இது 2y ஐ கொடுக்கிறது கூட்டல் z பொருத்து z கூறுகளின் வகைக்கெழு இது xy என்பதால் அது பங்களிக்காது மற்றும் எனக்கு dx dy dz dx தொகையீடு உள்ளது அவற்றை நான் தனித்தனியாக எழுதுகிறேன் dx தொகையீடு மைனஸ் L இன் கீழ் 2 முதல் L இன் கீழ் 2 வரை ஆகவும் dy தொகையீடு மைனஸ் L இன் கீழ் 2 முதல் L இன் கீழ் 2 ஆகவும் dz தொகையீடு மைனஸ் L இன் கீழ் 2 முதல் L இன் கீழ் 2 ஆகும் முதல் பதம் ஒரு மாறிலி எனவே நான் உடனடியாக x y மற்றும் z இலிருந்து L L மற்றும் L என்று பங்களிப்பை பெறுகிறேன் ஆகையால் நான் முதல் பதத்திலிருந்து L கனம் பெறுகிறேன் இரண்டாவது பதத்தில் x மீண்டும் எனக்கு L தருகிறது z மீண்டும் எனக்கு L தருகிறது ஒரு 2 உள்ளது மற்றும் y இன் தொகையீடு y வர்க்கம் கீழ் 2 மைனஸ் L இன் கீழ் 2 முதல் L இன் கீழ் 2 எனவே இது L கனத்துக்கு சமம் மற்றும் இந்த பதம் மறைந்துவிடும் 0 எனவே இதுவே விடை 2y22| L2L2L30L3 இப்போது மேற்பரப்பு தொகையீடு A புள்ளி ds ஐ வெளிப்படையாகக் கணக்கிடுவதன் மூலம் தேற்றத்தை சரிபார்க்கலாம் முந்தைய உதாரணத்தைப் போலவே ஆதியை மையமாகக் கொண்ட ஒரு கனசதுரத்தின் மீது இப்போதும் இதைச் செய்கிறேன் என்பதை நினைவில் கொள்க எனவே எனக்கு x L இன் கீழ் 2 ஆகவும் பின்புறம் x மைனஸ் L இன் கீழ் 2 கீழ் 2 ஆகவும் இருக்கிறது பின்புறத்தில் உள்ள அலகு வெக்டர் எதிர்மறை x முன் பக்கத்தில் இது நேர்மறை x ஆகும் இதேபோல் y திசையில் அலகு வெக்டர் இங்கே நேர்மறை y ஆகும் இந்த பக்கத்தில் மைனஸ் y y சமம் L இன் கீழ் 2 இல் மற்றும் இது y சமம் மைனஸ் L இன் கீழ் 2 இல் மேலும் மேல் மேற்பரப்பில் z கீழ் மேற்பரப்பு கழித்தல் அலகு வெக்டர் மற்றும் இது மைனஸ் L இன் கீழ் 2 இது L இன் கீழ் 2 இல் உள்ளது ஆகவே நான் x சமம் L இன் கீழ் 2 க்கு A புள்ளி ds எடுக்கும்போது எனக்கு L இன் கீழ் 2 மடங்கு dy dz கிடைக்கிறது ஏனென்றால் A என்பது x என்பதை நினைவில் கொள்க எனவே L இன் கீழ் 2 மேலும் பின்புறத்திற்கு நான் மைனஸ் L இன் கீழ் 2 dy dz ஆகியவற்றைப் பெறப் போகிறேன் ஆனால் பின்னர் x புள்ளி மைனஸ் x அது இந்த அடையாளத்தை பிளஸ் ஆக மாற்றும் இதை நான் இப்போது அகற்ற முடியும் இது எனக்கு L இன் கீழ் 2 முறை L வர்க்கம் முறை 2 தருகிறது எனவே இது எனக்கு L கனம் கொடுக்கிறது எனவே இது x பகுதி x partL2dydz L2dydzx xL2L2×2L3 y பகுதியைப் பற்றி அதை நீல நிறத்தில் எழுதுவோம் y கூறு ஆனது y வர்க்கம் Ay என்பது y வர்க்கம் எனவே தொகையீடு ds Ay என்பது y வர்க்கம் dx dz y சமம் L இன் கீழ் 2 இல் கழித்தல் தொகையீடு y வர்க்கம் dx dz y சமம் மைனஸ் L இன் கீழ் 2 இல் மீண்டும் இந்த மைனஸ் அடையாளம் பின்புறம் y சமம் மைனஸ் L இன் கீழ் 2 இல் இருந்து வருகிறது அலகு வெக்டர் மைனஸ் y திசையில் உள்ளது இது உடனடியாக 0 தை தருவதை நீங்கள் காணலாம் dsAyy2dxdz|y L2 y2dxdz|y L2 0 மூன்றாவது பதம் Az ds எனக்கு x y dx dy இது மைனஸ் L இன் கீழ் 2 முதல் L இன் கீழ் 2 வரை z சமம் L இன் கீழ் 2 இல் கூட்டல் இதை ஒத்த பதம் z சமம் மைனஸ் L இன் கீழ் 2 இல் ஆனால் இந்த x மற்றும் y தொகையீடுகள் ஒற்றைப்படை என்று பார்க்கிறீர்கள் மேலும் தொகையீடு மைனஸ் L இன் கீழ் 2 முதல் L இன் கீழ் 2 வரை செய்யப்படுகிறது எனவே அவற்றின் பங்களிப்பு 0 எனவே A புள்ளி ds உண்மையில் L கனம் என்பதை நீங்கள் உடனடியாகக் காணலாம் மற்றும் இது இந்த விரிகை தேற்றத்தை உறுதிப்படுத்துகிறது Azds∬ L2L2xydxdy|L2∬ L2L2xydxdy|z L20 அடுத்து நான் ஸ்டோக்ஸ் தேற்றத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு எடுக்கப் போகிறேன் மிக எளிய எடுத்துக்காட்டு ஸ்டோக்ஸ் தேற்றம் என்ன சொன்னது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இங்கு மூடிய பாதையில் ஒரு வெக்டர் புலம் A புள்ளி dl இருந்தால் அது சுருட்டை A புள்ளி ds ஆக இருக்க வேண்டும் எனவே ஒரு வெக்டர் புலம் A x y z மிக எளிமையான ஒன்றை எடுத்துக்கொள்வோம் இதை நான் 2 y x ஆக எடுக்கப் போகிறேன் A 2yx இது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் நான் இதை வரைந்தால் இதன் திசை எப்போதும் x திசையில் இருக்கும் எந்த புள்ளியிலும் இதன் அளவு y ஐ பொருத்து உள்ளது மேலும் y அதிகரிக்கும் போது அது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது எதிர்மறை y பக்கத்தில் இது இப்படி இருக்கப் போகிறது அதை நீங்கள் காணலாம் எனவே இந்த புள்ளிகள் அனைத்தும் பெரிதாக இருக்கும் இது y ஆயத்தை மட்டுமே சார்ந்துள்ளது சுருட்டை வரையறையின் மூலம் இந்த புலம் சுற்றி சுழன்று கிடப்பதை நீங்கள் காணலாம் அல்லது நான் சொன்னது போல் சுருட்டை சோதனை நான் இந்த புலத்தில் ஒரு சிறிய குச்சியை வைத்தால் இந்த அம்புகள் ஒரு திரவத்தின் திசைவேகத்தை குறிப்பதாக கற்பனை செய்தால் இது இந்த வழியில் சுழற்ற முனைவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அந்த சுருட்டை எதிர்மறை z திசையில் இருப்பதை காணலாம் சற்றும் குறைவில்லாமல் ஒரு அலகு வட்டத்தை எடுத்து ஸ்டோக்ஸ் தேற்றத்தை சரி பார்ப்போம் இந்த அலகு வட்டத்தின் மீது கடிகார எதிர் திசையில் செல்லும் தொகையீட்டை கணக்கிடுவோம் நான் ஒரு அலகு வட்டத்தில் இந்த தொகையீட்டை செய்தால் இது A புள்ளி ds இன் சுருட்டைக்கு சமமாக இருக்க வேண்டும் இந்த அலகு வட்டத்திற்கு இது xy தளத்தில் இருப்பதால் ds ஆனது z திசையில் இருக்கப் போகிறது பின்னர் எனக்கு dx dy இருக்கப்போகிறது ds dxdyz இந்த dl நான் கடிகார எதிர் திசையில் செல்வதால் கார்ட்டீசியன் ஆயத்தொலைவுப்புள்ளிகளில் dl ஆனது dx x கூட்டல் dy y ஆக இருக்கும் இதை நான் இவ்வாறு எழுதலாம் இது அலகு வட்டம் என்பதால் நீளம் r ஆனது 1 க்கு சமமாக இருக்கும் எனவே ஃபை திசையில் d ஃபை ஆக இருக்கும் இரண்டும் ஒன்றையே குறிக்கின்றன dl dxx dyy dϕ எனவே A இன் சுருட்டைக் கணக்கிடுவோம் A ஆனது 2 y x ஆகும் A இன் சுருட்டை i j நான் அலகு வெக்டர் x y மற்றும் z பயன்படுத்தி வருகிறேன் பகுதி வகைக்கெழு x பகுதி வகைக்கெழு y பகுதி வகைக்கெழு z x திசை y 0 0 இது x கூறு எனக்கு 0 கொடுக்கும் y கூறு எனக்கு 0 கொடுக்கும் மற்றும் z கூறு மைனஸ் 2 ஆகும் ஆகவே A இன் சுருட்டை மைனஸ் 2 z ஆகும் எனவே A புள்ளி ds இன் சுருட்டை எப்படி இருக்கும் A இன் சுருட்டை மாறிலி என்பதால் இந்த மைனஸ் 2 ஐ நான் வெளியே எடுக்க முடியும் எனக்கு k z அலகு வெக்டர் புள்ளி z அலகு வெக்டர் உள்ளது ஏனெனில் xy தளத்தில் அவை நேர்மறை z திசையில் உள்ள வெக்டர்கள் ஏனெனில் நான் கடிகார எதிர் திசையில் dx dy க்கு செல்கிறேன் இது எனக்கு அலகு வட்டத்தின் பரப்பளவை அளிக்கிறது எனவே இது மைனஸ் பை r வர்க்கம் மைனஸ் 2 பை இது A புள்ளி ds இன் தொகையீடு சுருட்டை zdxdy 2π இப்போது கோடு தொகையீட்டை கணக்கிடுவோம் கோடு தொகையீடு எடுப்பதற்கு நான் அதை ஒரு அலகு வட்டத்தில் எடுக்கிறேன் A ஆனது 2 y x ஆக வழங்கப்படுகிறது அதை நான் 2 y என எழுதலாம் இது சைன் ஃபை x அலகு வெக்டர் தவிர வேறில்லை இப்போது நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று உருளை ஆயத்தொகுதிகளில் உள்ள s அலகு வெக்டர் ஆனது x கொசைன் ஃபை கூட்டல் y சைன் ஃபை மற்றும் ஃபை அலகு வெக்டர் ஆனது மைனஸ் x சைன் ஃபை கூட்டல் y அலகு வெக்டர் கொசைன் ஃபைக்கு சமம் எனவே நான் x அலகு வெக்டர் ஐ s காஸ் ஃபை கழித்தல் ஃபை அலகு வெக்டர் சைன் ஃபை என எழுத முடியும் எனவே நான் A ஐ 2 சைன் ஃபை கொசைன் ஃபை s கழித்தல் சைன் ஃபை ஃபை என எழுதலாம் A புள்ளி dl நாம் ஏற்கனவே பார்த்தோம் dl என்பது ஃபை அலகு வெக்டர் முறை d ஃபை தவிர வேறொன்றுமில்லை நான் சரி பார்க்கிறேன் நான் அவ்வாறு செய்தால் ஆம் நான் உண்மையில் இங்கே செய்தேன் எனவே A புள்ளி dl ஆனது 2 தொகையீடு 0 முதல் 2 பை வரை சைன் ஃபை முறை மைனஸ் சைன் ஃபை d ஃபை ஆக இருக்கும் இது மைனஸ் 2 தொகையீடு 0 முதல் 2 பை வரை சைன் வர்க்கம் ஃபை d ஃபை இது உங்களுக்கு மைனஸ் 2 பை ஐ கொடுக்கிறது